இப்போது அனலாக் சர்க்யூட்களின் முதல் ஒதுக்கீட்டிற்கான தீர்வைப் பற்றி விவாதிப்போம் முதல் பிரச்சனை சில தற்போதைய ஆதாரம் டையோடு மற்றும் சில மின்னழுத்த மூலங்கள் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பல இயக்கப் புள்ளியை அமைக்கும் தற்போதைய மூலத்தைப் பற்றியும் இந்த மூலமானது அதிகரிக்கும் சமிக்ஞை மூலமாகவும் சிந்திக்கும்படி கேட்கப்படுகிறோம் இந்தப் பிரச்சனைகள் அனைத்திலும் நாம் நேரியல் அல்லாத கூறுகளை உள்ளடக்கியுள்ளோம் இரண்டு படிகள் உள்ளன ஒன்று இயக்கப் புள்ளியைக் கண்டறிந்து பின்னர் நேரியல் அல்லாத உறுப்பை சரியான அதிகரிக்கும் சமமான சுற்று மூலம் மாற்றுவது மற்றும் அதிகரிக்கும் பகுப்பாய்வு செய்வது இந்த வழக்கில் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பகுப்பாய்விற்காக இதை ஷார்ட் சர்க்யூட் செய்கிறோம் எனவே எங்களிடம் இந்த சர்க்யூட் I0 உள்ளது இது 2 7 mA மற்றும் ஒரு 2 kΩ தரையில் உள்ளது மற்றும் இந்த பக்கத்தில் மற்றொரு 2 kΩ அதாவது 1 kΩ மற்றும் 1 kΩ தரையில் உள்ளது மேலும் இங்கே டையோடு உள்ளது டையோடுக்கான நமது இயக்கப் புள்ளி மாதிரியானது அது 0 7 V மின்னழுத்தத்தைக் கொண்டிருப்பதாகக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மின்தடையின் மூலம் 0 35 mA உள்ளது ஏனெனில் அது 2 kΩ மேலும் இங்கும் 0 35 mA பாய்கிறது எனவே டையோடில் பாயும் உண்மையான மின்னோட்டம் 2 7 mA ஆகும் இந்த மின்னோட்டங்கள் 2 mA வரை செயல்படும் எனவே டையோடின் இயக்க புள்ளி 2 mA ஆகும் பின்னர் 2 mA இல் டையோடு ஒரு மின்தடையத்தால் குறிக்கப்படும் இது போய்விடும் நமக்கு ஒரு மின்தடை இருக்கும் மேலும் மின்தடையத்தின் மதிப்பு என்ன 5 Ω டையோடு மின்னோட்டத்தால் Vt ஆகும் எனவே இது 12 5 Ω ஆகும் மேலும் இந்த I0 இல்லை எனவே இப்போது எங்களிடம் ஒரு நேரியல் சுற்று உள்ளது இங்கே உச்ச மதிப்பு 100 mV ஆகும் வெளியீட்டின் உச்ச மதிப்பைக் கணக்கிடும்படி கேட்கப்படுகிறீர்கள் எனவே அடிப்படையில் உள்ளீடு 100 mV ஆக இருக்கும் போது நீங்கள் வெளியீட்டைக் கணக்கிட வேண்டும் அவ்வளவுதான் 5 Ω 1 kΩ மற்றும் 1 kΩ மற்றும் இது நேரியல் பிணைய பகுப்பாய்வு இதன் படி நான் செல்லப் போவதில்லை பல்வேறு வழிகளில் இதை மிக எளிதாக தீர்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் அதைத் தீர்த்தால் இந்த மின்னழுத்தம் 0 308 mV அல்லது ஒற்றை தசம இடத்திற்குச் சுற்றினால் அது 0 3 mV அல்லது 0 3 பதிலின் எண் பகுதியாக இருக்கும் இரண்டாவது சிக்கல் I0 மைனஸ் 2 7 mA என்பதைத் தவிர சுற்று சரியாகவே உள்ளது எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது மீண்டும் அதிகரிக்கும் ஆதாரம் பூஜ்ஜியம் என்று கருதி இயக்கப் புள்ளியைக் கணக்கிடுகிறோம் அந்த திசையில் எங்களிடம் 2 7 mA ஆதாரம் உள்ளது 1 kΩ மற்றும் 1 kΩ மற்றும் டையோடு இங்கே உள்ளது இப்போது நீங்கள் டையோடு இயக்கத்தில் இருப்பதாகக் கருதினால் இந்த வோல்டேஜ் 0 7 V ஆக இருக்கும் மேலும் இந்த வழியும் 0 7 V ஆக இருப்பதால் இந்த வழியில் ஒரு மின்னோட்டம் பாய வேண்டும் ஆனால் Kirchhoff இன் தற்போதைய விதி இருக்க முடியாது இங்கே திருப்தி எனவே நிலையான நிலை என்னவென்றால் டையோடு ஆஃப் ஆகும் இப்போது உண்மையில் அது சிக்கலைத் தொடர போதுமானது ஆனால் நாம் அதை முடித்து பார்க்கலாம் அப்படியானால் 1 35 mA அந்த வழியில் பாய்வதையும் ஒரு 1 35 mA அந்த வழியில் பாய்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் மற்றும் இங்கே மின்னழுத்தம் கழித்தல் 2 7 V ஆகும் தெளிவாக டையோடு தலைகீழ் பயாஸில் இயங்குகிறது எனவே டையோடு என்பது அதிகரிக்கும் படத்தில் ஒரு திறந்த சுற்று ஆகும் ஏனெனில் தலைகீழ் பயாஸில் டையோடு அதிகரிக்கும் எதிர்ப்பு எல்லையற்றது மேலும் தற்போதைய மூலமானது அதிகரிக்கும் படத்தில் ஒரு திறந்த சுற்று ஆகும் எனவே எங்களிடம் உள்ளது இந்த 100 mV இந்த மின்தடை மின்னழுத்த பிரிப்பான் வழியாக செல்கிறது மேலும் இங்கு வெளிவருவது 100 mV 4 அல்லது 25 mV ஆல் வகுக்கப்படுவதை நீங்கள் எளிதாகக் காணலாம் என்பது இங்கே தோன்றும் சைனூசாய்டின் உச்ச மதிப்பு எனவே வெளியீடு 25 ஆகும் இது mV இல் உள்ள மின்னழுத்தத்தின் எண் மதிப்பாகும் மூன்றாவது கேள்வி இதில் இரண்டு சுழல்கள் மற்றும் மூன்று டையோட்கள் உள்ளன எனவே சற்று அதிக ஈடுபாடு உள்ளது இருப்பினும் நீங்கள் கண்ணி பகுப்பாய்வு பற்றி நன்கு அறிந்திருந்தால் தீர்க்க முடியும் நீங்கள் இங்கே கண்ணி பகுப்பாய்வு பயன்படுத்தலாம் இப்போது இந்த மின்னோட்டத்தை i1 என்றும் இந்த மின்னோட்டம் i2 என்றும் அழைக்கிறேன் மேலும் இந்த மின்னோட்டம் i1 -i2 ஆக இருக்கும் இது இந்த மெஷ் மின்னோட்டம் i1 ஆகவும் அந்த மெஷ் மின்னோட்டம் i2 ஆகவும் மெஷ் பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்பதைப் போன்றது இப்போது மூன்று டையோட்கள் உள்ளன இதன் விளைவாக எந்த டையோட்களும் ஆன் ஆஃப் மற்றும் பலவற்றின் எட்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஆனால் முதலில் அனைத்து டையோட்களும் இயக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் அனைத்து டையோட்களும் இயக்கத்தில் இருந்தால் அவற்றை 0 7 V மின்னழுத்த வீழ்ச்சியுடன் மாற்றலாம் எனவே இங்கே எங்களிடம் 19 4 V உள்ளது இங்கே என்னிடம் 0 7 V துளி உள்ளது திசையைக் கவனியுங்கள் இது டையோடின் பிளஸ் முதல் மைனஸ் வரை உள்ளது இது இயக்கத்தில் இருப்பதாகக் கருதப்படுகிறது எனவே மூன்று டையோட்களும் இயக்கத்தில் இருப்பதாகக் கருதினால் அவை ஒவ்வொன்றும் 0 7 V மின்னழுத்த வீழ்ச்சியை அளிக்கிறது மற்றும் V2 என்பது 6 V ஆகும் இப்போது நீங்கள் கண்ணி சமன்பாடுகளை எழுதலாம் அல்லது இந்த மின்னோட்டம் i1 மற்றும் இது i2 என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் இந்த இரண்டு சுழல்களைச் சுற்றி நீங்கள் சமன்பாட்டை எழுதினால் இந்த இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கும் அவை 4 kΩi1 2 kΩi2 18 V மற்றும் 2 kΩi1 4 kΩi2 6 V இதை எப்படி எழுதுவது என்பதை நான் விளக்க வேண்டும் ஆனால் நீங்கள் லீனியர் சர்க்யூட் பகுப்பாய்வை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் இதற்கு நீங்கள் தீர்வு கண்டால் i1 5 mA ஆகவும் i2 1 mA ஆகவும் இருக்கும் எனவே இந்த டையோடு அதன் வழியாக செல்லும் மின்னோட்டம் i1 ஆகும் இது நேர்மறை 5 mA ஆகும் இது இயக்கத்தில் இருப்பதைக் காட்டுகிறது இந்த டையோடுக்கு அனுமானம் சீரானது மூன்று டையோட்களும் இயக்கத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் i2 இந்த டையோடு வழியாக பாயும் மின்னோட்டம் 1 mA ஆனது நேர்மறையாகவும் உள்ளது எனவே இது இயக்கத்தில் இருப்பதாகக் கருதுவது சரியானது மற்றும் i1 கழித்தல் i2 5 கழித்தல் 1 4 mA எனவே இந்த டையோடும் இயக்கத்தில் உள்ளது எனவே மூன்று டையோட்களும் இயக்கத்தில் உள்ளன என்ற எங்கள் அனுமானம் உண்மையில் சரியானது எனவே இவை தீர்வுகள் மூன்று டையோட்களும் இயக்கத்தில் இருக்கும் மேலும் i1 மற்றும் i2 இந்த மதிப்புகளாக இருக்கும் மேலும் உங்களிடம் Rx மின்னழுத்தம் கேட்கப்படுகிறது Rx இல் பாயும் மின்னோட்டம் i1 -i2 அல்லது 4 mA ஆகும் எனவே Rx இல் சிதறடிக்கும் சக்தி 2 2 kΩ இது 32 mW ஆகும் எனவே விடையின் எண் பகுதி 32 ஆகும் இப்போது எங்களிடம் ஒரே சுற்று உள்ளது ஆனால் V1 மற்றும் V2 இன் மதிப்பு வேறுபட்டது மூன்று டையோட்களும் இயக்கத்தில் உள்ளன என்று நீங்கள் மீண்டும் கருதினால் என்ன நடக்கும் என்று இப்போது பார்ப்போம் எனவே இவை ஒவ்வொன்றும் அந்த திசையில் 0 7 V மின்னழுத்த சொட்டுகளால் மாற்றப்படும் இந்த மின்னோட்டம் i1 மற்றும் இந்த மின்னோட்டம் i2 என்று கருதி சமன்பாடுகள் மீண்டும் மாறும் எனவே இந்த மின்னோட்டம் i1 i2 ஆக இருக்க வேண்டும் இந்த இரண்டு சுழல்கள் இரண்டு மெஷ்களைச் சுற்றி சமன்பாட்டை எழுதினால் உங்களுக்கு 4 kΩi1 2 kΩi2 12 V மற்றும் 2 kΩi1 4 kΩi2 18 V கிடைக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் தீர்த்தால் அதற்கு i1 1 mA ஆகவும் i2 4 mA ஆகவும் இருக்கும் எனவே ஏதோ தவறு இருக்கிறது என்று சொல்கிறது i2 இந்த திசையில் டையோடு வழியாக செல்கிறது இது இந்த டையோடு வழியாக முன்னோக்கி சார்பு மின்னோட்டம் மற்றும் அது 4 mA ஆகும் எனவே உண்மையில் 4 mA இந்த டையோடு வழியாக தலைகீழ் பயாஸில் பாய்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த டையோடு இயக்கத்தில் உள்ளது என்ற நமது அனுமானம் தவறானது எனவே நாம் மற்ற சாத்தியங்களை முயற்சிக்க வேண்டும் எனவே இதை முயற்சிப்போம் ஏனெனில் இதில் உள்ள டையோடு மின்னோட்டம் எதிர்மறையாக வந்ததால் இந்த டையோடு மட்டும் முடக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அது இன்னும் எங்களுக்குத் தெரியாது ஆனால் இந்த டையோடு முடக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அப்படியானால் இந்த டையோடு முடக்கப்பட்டிருந்தால் இந்த மின்னோட்டம் முடக்கப்பட்டிருப்பதால் பூஜ்ஜியமாகும் எங்களிடம் ஒரே ஒரு லூப் உள்ளது அதில் நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே நாம் என்ன பெறுவோம் நாம் 4 kΩi1 12 V ஐப் பெறுவோம் எனவே i1 3 mA ஆக இருக்கும் எனவே இது 3 mA ஆக இருந்தால் இது அணைக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் எனவே இங்கு பாயும் மின்னோட்டம் 3 mA ஆக இருக்கும் அது சரியானது இது உள்ளது மேலும் அதே மின்னோட்டம் இதிலும் 3 mA இருக்கும் எனவே இதுவும் ஆன் என்று வைத்துக் கொள்வது சரி இந்த டையோடு உண்மையில் முடக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதை எப்படி செய்வது இதன் குறுக்கே 3 mA பாய்ந்தால் உங்களிடம் 6 V உள்ளது மேலும் இதன் குறுக்கே உங்களிடம் 0 7 V உள்ளது எனவே இந்தப் புள்ளிக்கும் நிலத்துக்கும் இடையில் 6 7 V உள்ளது இங்கு மின்னோட்டம் பூஜ்ஜியமாகும் எனவே இதன் மின்னழுத்த வீழ்ச்சி பூஜ்ஜியமாகும் மற்றும் இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையே உள்ள மின்னழுத்தம் V2 க்கு சமமாக உள்ளது இது 18 V ஆகும் எனவே இந்த பக்கத்தில் 18 V அந்த பக்கத்தில் 6 7 V உள்ளது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே இந்த டையோடு உண்மையில் தலைகீழ் சார்புடையது எனவே எங்கள் அனுமானங்கள் நிலையானவை நீங்கள் செய்ய வேண்டிய வழியின்படி நீங்கள் தீர்வைக் கணக்கிட்ட பிறகு ஒவ்வொரு டையோடுக்கும் உங்கள் அனுமானம் சரியானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது சரியானது மேலும் கடைசியாக இருப்பது Rx இல் உள்ள சக்தியைப் போலவே இருக்கும் இது Rx சதுரத்தில் உள்ள மின்னோட்டம் 2 2 kΩ ஆகும் இது 18 mW ஆக வேலை செய்கிறது எனவே அதுவே பதில் இப்போது இந்த வழக்கில் மீண்டும் மற்றொரு இயக்க புள்ளி ஏற்பாட்டுடன் மற்றொரு டையோடு சுற்று இது இயக்க புள்ளியை அமைக்கும் மூலத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் மற்றும் சமிக்ஞை சைனூசாய்டல் சமிக்ஞை அதிகரிப்பு ஆகும் எனவே இப்போது இயக்க புள்ளியில் என்னிடம் அரை mA மற்றும் மூன்று டையோட்களின் சரம் உள்ளது மேலும் இங்கு அரை mA மற்றும் 0 75 mA உள்ளது இப்போது எனக்கு என்ன கிடைக்கும் இதில் முதல் டையோடில் மின்னோட்டம் 0 5 mA ஆகும் இரண்டாவது டையோடில் இங்கிருந்து அரை mA பாயும் இங்கிருந்து அரை mA உள்ளது எனவே இது 1 mA ஆகும் இந்த 1 mA மைனஸ் 0 25 mA ஐக் கொடுக்கும் இது அடிப்படையில் ஒரு சரத்தில் மூன்று டையோட்கள் ஆனால் அவை ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு மின்னோட்டங்கள் பாய்கின்றன அதிகரிக்கும் படத்தில் நிச்சயமாக நம்மிடம் இந்த அரை mA ஆதாரம் இருக்காது 0 1 mA sin ωt சிக்னல் மூலம் என்னவாக இருக்கும் எனவே மூன்று டையோட்களும் முன்னோக்கி சார்புடையவை எனவே அவை ஒவ்வொன்றிலும் 0 எனவே டையோடின் சரத்தின் மொத்த மின்னழுத்தம் 2 1 V எனவே இது இந்த V0 ஆகும் எனவே இந்த கேள்விக்கான பதில் இதுதான் அடுத்த கேள்வி சரியாகவே உள்ளது உங்களிடம் அதிகரிக்கும் உச்ச மின்னழுத்தம் கேட்கப்படுகிறது அதிகரிக்கும் உச்ச உள்ளீடு 0 1 mA ஆகும் இங்கே நாம் இதைக் கணக்கிட வேண்டும் இப்போது நாம் அதிகரிக்கும் சமமான சுற்று வரைய வேண்டும் இந்த டையோட்கள் ஒவ்வொன்றும் இயக்க புள்ளியை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளோம் இது 0 5 mA இது 1 mA இது 0 அதிகரிக்கும் படத்தில் அரை mA இன் நிலையான ஆதாரம் நம்மிடம் இருக்காது எனவே நம்மிடம் 0 என்பது 0 1 mA sin ωt இருக்கும் மேலும் இந்த டையோடு எங்களிடம் உள்ளது 0 5 mA அதன் வழியாக பாய்கிறது எனவே இது Vt மின்னோட்டத்தால் வகுக்கப்படும் ஒரு எதிர்ப்பால் குறிக்கப்படுகிறது இது 50 Ω ஆகும் நான் Vt 25 mV என்று கருதுகிறேன் மற்றும் இரண்டாவது டையோடு இந்த அதிகரிக்கும் எதிர்ப்பு 25 Ω மற்றும் மூன்றாவது டையோடு அதிகரிக்கும் எதிர்ப்பு 100 Ω ஆகும் மிகவும் எளிமையான சுற்று இந்த மின்னழுத்தம் மட்டுமே நமக்குத் தேவை எனவே இது மொத்த எதிர்ப்பை விட 0 1 mA மடங்கு ஆகும் அதாவது 175 Ω இது உங்களுக்கு 17 5 mV ஐ வழங்குகிறது எனவே பதில் 17 அடுத்த கேள்விக்கு ஆதாரம் மின்தடையம் மற்றும் நேரியல் அல்லாத உறுப்பு ஆகியவற்றைக் கொண்ட ஒரு சுற்று வழங்கப்படுகிறது நேரியல் அல்லாத தனிமத்தின் பண்புகள் I V பண்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன முதல் பகுதி நீங்கள் இயக்க புள்ளியைக் கணக்கிட வேண்டும் அதிலிருந்து இயக்க புள்ளியில் இதில் சிதறடிக்கப்பட்ட சக்தியைக் கணக்கிடுங்கள் இப்போது இந்த வகையான விஷயம் வரைகலை பகுப்பாய்வு மூலம் செய்ய மிகவும் எளிதானது இது துண்டு வாரியான நேரியல் நீங்கள் இந்த மூன்று பகுதிகளிலும் ஒவ்வொன்றிற்கும் நேர்கோட்டுகளுக்கான சமன்பாடுகளை எழுதலாம் பின்னர் அது எங்கு வெட்டுகிறது எங்கு ஒரு நிலையான தீர்வு உள்ளது என்பதைப் பார்க்கலாம் ஆனால் இதற்கு எளிதான விஷயம் V இது நான் செய்வது மற்றும் அது வரைபடமாக எனவே இது நான் இயக்க புள்ளியில் எங்களிடம் இது இல்லை எனவே நான் 5 V மைனஸ் V ஆக இருப்பேன் இது நேரியல் அல்லாத உறுப்பு முழுவதும் உள்ள மின்னழுத்தம் அல்லது V0 ஐ 1 kΩ ஆல் வகுக்கலாம் இங்கே அதே அச்சில் y அச்சு இடைமறிப்பு 5 mA ஆகவும் x அச்சு இடைமறிப்பு 5 V ஆகவும் நேர் கோடு அந்த வழியில் செல்லும் என்பதையும் தெளிவாகக் காணலாம் மற்றும் வெட்டும் புள்ளி நீங்கள் அதை கணக்கிட முடியும் அது மின்னழுத்தம் 2 5 V மற்றும் தற்போதைய 2 5 mA இருக்கும் எனவே சாதனம் முழுவதும் மின்னழுத்தம் 2 5 V ஆகவும் சாதனத்தின் மூலம் மின்னோட்டம் 2 5 mA ஆகவும் இருக்கும் எனவே சாதனத்தில் சிதறடிக்கப்பட்ட சக்தி இரண்டின் உற்பத்தியாக இருக்கும் இது 6 25 மெகாவாட் ஆகும் ஒரு தசம இடத்திற்கு வட்டமிடப்பட்ட சக்தியைக் கொடுக்குமாறு கேட்கப்படுகிறீர்கள் எனவே அது 6 3 ஆகும் எனவே அதுதான் பதில் இப்போது நீங்கள் சைனூசாய்டல் கூறுகளை மட்டும் கணக்கிடும்படி கேட்கப்படுவதைத் தவிர அடுத்த கேள்வி அதேதான் அடிப்படையில் நீங்கள் அதிகரிக்கும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதிகரிக்கும் படத்தில் இந்த 5 V செல்கிறது அதுதான் நிலையான பகுதி எங்களிடம் 0 1 V cos ωt அதிகரிப்பு உள்ளது மேலும் எங்களிடம் 1 kΩ உள்ளது மேலும் இது இயக்க புள்ளியில் அதன் வளையத்தால் மாற்றப்பட வேண்டும் மேலும் இயக்க புள்ளி இங்கே உள்ளது இயக்க புள்ளி 2 5 mA ஆகும் மற்றும் சாய்வு என்ன இந்த சாய்வு எதிர்மறையானது என்பதை நாம் தெளிவாகக் காணலாம் மற்றும் சாய்வு 3 V மின்னழுத்த வரம்பில் 1 mA வீழ்ச்சி உள்ளது எனவே அதிகரிக்கும் கடத்துத்திறன் 13 mS அல்லது அதிகரிக்கும் எதிர்ப்பு 3 kΩ எனவே இது 3 kΩ ஆகும் இது ஒரு எதிர்மறை எதிர்ப்பு மற்றும் இது புரிந்துகொள்ளத்தக்கது இதன் ஒரு பகுதி எதிர்மறை சாய்வைக் கொண்டுள்ளது எனவே உங்களுக்கு எதிர்மறை எதிர்ப்பு உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் இது அதிகரிக்கும் அர்த்தத்தில் மட்டுமே நீங்கள் மின்னழுத்தத்தை அதிகரித்தால் மின்னோட்டம் உண்மையில் குறைகிறது என்று அது கூறுகிறது எனவே அதிகரிக்கும் அர்த்தத்தில் உங்களிடம் எதிர்மறையான எதிர்ப்பு உள்ளது ஆனால் எதிர்மறையான மொத்த எதிர்ப்பு இருந்தால் அது சக்தியை உருவாக்கும் ஆனால் இந்த பண்புகள் முதல் நாற்கரத்தில் மட்டுமே இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த உறுப்பு சக்தியை மட்டுமே சிதறடிக்கிறது ஆனால் அதிகரிக்கும் அர்த்தத்தில் இது எதிர்மறையான எதிர்ப்பாகும் வெளியீட்டைக் கணக்கிடுவது மிகவும் எளிதானது மின்னழுத்தம் பிரிப்பான் வழக்கமான படிகளுடன் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதே போன்று தான் எதிர்ப்பில் ஒன்று எதிர்மறையானது எனவே இதன் மின்னழுத்தம் 0 1 V 3 kΩ 1 kΩ 3 kΩ இது உங்களுக்கு 0 15 V அல்லது 150 mV ஐ வழங்குகிறது எனவே எண்ணியல் பதில் 150 mV இல் அலைவீச்சு இதைப் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் வெளியீட்டு வீச்சு இது எதிர்ப்புப் பிரிப்பான் ஆனால் இந்த எதிர்ப்பானது எதிர்மறையானது ஏனெனில் இந்த வெளியீட்டு வீச்சு உண்மையில் உள்ளீட்டு வீச்சுகளை விட அதிகமாக உள்ளது எனவே உண்மையில் இது ஒரு பெருக்கியைப் போலவே செயல்படுகிறது இது அதிகரிக்கும் அர்த்தத்தில் பெருக்கி உண்மையில் இந்த வகை பண்புகளுடன் தொடர்புடைய ஒரு உண்மையான சாதனம் உள்ளது என்று மாறிவிடும் நிச்சயமாக இது இந்த நேர்கோட்டு பிரிவுகளைக் கொண்டிருக்கவில்லை குணாதிசயங்கள் ஓரளவு அதிகமாக இருக்கும் அது போல் இருக்கும் மேலும் இது அறியப்படுகிறது இது நிச்சயமாக தோற்றம் வழியாக செல்லும் இது டன்னல் டையோடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த எதிர்மறை அதிகரிப்பு எதிர்ப்பு சுரங்கப்பாதை டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது இது பெருக்கிகள் மற்றும் ஆஸிலேட்டர்களுக்குப் பயன்படுத்தப்பட்டது இப்போதும் இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது மிகவும் வசதியானது அல்ல ஏனெனில் ஒரு பெருக்கியில் நீங்கள் இரண்டு போர்ட்களை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் ஒன்று நீங்கள் உள்ளீட்டை ஊட்டுவது மற்றொன்று நீங்கள் வெளியீட்டை எடுக்கும் இடம் அந்த வகையில் ஒரு பெருக்கியாகப் பயன்படுத்தக்கூடிய இரண்டு முனைய சாதனம் இது மிகவும் வசதியானது அல்ல அதை பயன்படுத்த முடியும் என்றாலும் எனவே இது மிகவும் பிரபலமாக இல்லை எங்களிடம் இரண்டு போர்ட்களைக் கொண்ட டிரான்சிஸ்டர்கள் உள்ளன ஒரு பக்கத்திலிருந்து உள்ளீட்டை ஊட்டலாம் மறுபுறம் வெளியீட்டை எடுக்கலாம் இது போன்ற இரண்டு முனைய உறுப்பு நீங்கள் உள்ளீட்டை அதே இரண்டு டெர்மினல்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் அதே இரண்டு டெர்மினல்களில் வெளியீட்டைத் தட்டவும் இருப்பினும் அதைப் பயன்படுத்தலாம் மேலும் இதைப் பற்றிய கூடுதல் விவரங்களை இணைய மன்றத்தின் டன்னல் டையோடைப் பார்க்கலாம்